மதிய வணக்கம் நாம் வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பைப் பார்க்கிறோம் இன்று நான் உங்களுக்கு வலுவூட்டப்பட்ட கட்டுமான குறியீட்டின் கண்ணோட்டத்தை தருகிறேன் குறிப்பாக P M அச்சு விசை வளைக்கும் தருண வடிவமைப்பு நாம் சுவர்களின் தொடர்பு மற்றும் வெட்டு வடிவமைப்பைப் பார்க்கிறோம் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான தொடர்பாக தேசிய கட்டிடக் குறியீட்டின் பரிந்துரைகள் என்ன என்பதைப் பற்றிய கண்ணோட்டத்தைப் பெறுவதன் மூலம் தொடங்குகிறோம் எனவே அதையும் மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமானத்திற்கான வழிகாட்டுதல்களை இன்று நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே NBC இன் தொகுதி ஒன்றில் கிடைக்கும் குறியீட்டின் பகுதி 6 பிரிவு 4 ஐ நாம் குறிப்பாகக் குறிப்பிடுகிறோம் எனவே இது சுமை தாங்கும் மற்றும் சுமை தாங்காத சுவர்கள் ஆகிய இரண்டும் வலுவூட்டப்பட்ட சுவர்களைக் கையாள்கிறது ஆனால் நான் சொன்னது போல் நாம் அனுமதிக்கப்பட்ட அழுத்த வடிவமைப்புடன் வேலை செய்கிறோம் மேலும் இந்த குறியீடு அனைத்து வகையான பொருட்களுக்கும் அனைத்து வகையான அலகுகளுக்கும் குறிப்பாக குழி சுவர்கள் கொண்ட திடமான அலகுகளுக்கு பொருந்தும் இதனால் வலுவூட்டல் வைக்கப்படலாம் அல்லது துளையிடப்பட்ட சுவர்கள் அல்லது வெற்று செங்கல் சுவர்கள் ஆகும் எனவே பொருட்களின் ஸ்பெக்ட்ரம் முழுவதும் இந்த குறியீடு வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பிற்காக வெவ்வேறு பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான அலகுகளின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது குறியீடு அறிமுகப்படுத்திய வலுவூட்டப்பட்ட கட்டுமானத்திற்கான குறிப்பிட்ட சில சொற்கள் உள்ளன எனவே இவற்றில் சிலவற்றை நான் தொடுகிறேன் குறியீடு இந்த வார்த்தைகளை எவ்வாறு ஆய்வு செய்கிறது என்பதை குறிப்பிட்டு பயன்படுத்தினால் நல்லது மூட்டு வலுவூட்டல் பற்றி பேசும்போது கிடைமட்ட படுக்கை மூட்டு பற்றி பேசுகிறோம் இவை பொதுவாக முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட கூட்டு வலுவூட்டல் நான் உங்களுக்கு டிரஸ் வகை அல்லது ஏணி வகையுடன் லட்டு வகையை வழங்கிய உதாரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே இது பொதுவாக சுவர் கட்டுமான சுவரின் படுக்கை மூட்டைக் குறிக்கும் கூட்டு வலுவூட்டலாகும் நாம் துருப்பிடித்த குழி வலுவூட்டல் பற்றி பேசும்போது உண்மையில் குழி சுவர்களைப் பற்றி பேசுகிறோம் உங்களிடம் 2 திடமான ஒற்றை இலைகள் உள்ளன பின்னர் அவற்றை ஒன்றாக வைத்திருக்க சரியான முறையில் வடிவமைக்கப்பட்ட பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் குழியில் நீங்கள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வலுவூட்டல் வைக்கப்பட்டுள்ளீர்கள் எனவே நாம் அரைக்கப்பட்ட குழி வலுவூட்டப்பட்ட கட்டுமான பற்றி பேசும்போது இது உண்மையில் ஒரு குழி சுவர் கட்டுமானமாகும் அங்கு வலுவூட்டல் குழிக்குள் வைக்கப்படுகிறது அதேசமயம் சுவர் திடமான அலகுகளைப் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது வெற்றுத் தொகுதிகள் வலுவூட்டப்பட்ட கட்டுமானங்களின் வெவ்வேறு அச்சுக்கலையில் நாம் முன்னர் பார்த்து வந்த வகை பாக்கெட் வகை வலுவூட்டப்பட்ட கட்டுமான என குறிப்பிடப்படுகிறது அதாவது ஒவ்வொரு அலகுக்குள்ளும் கிடைக்கும் பாக்கெட்டுகளுக்குள் வலுவூட்டல் வைக்கப்படுகிறது எனவே இது பாக்கெட் வகை வலுவூட்டல் பாக்கெட் வகை வலுவூட்டப்பட்ட கட்டுமான என குறிப்பிடப்படுகிறது அங்கு நீங்கள் பாக்கெட்டுக்குள் உள்ள இடத்தில் கான்கிரீட் செய்ய வேண்டும் முந்தைய பிரிவில் குழிவு சுவர் முழு குழிவுக்குள் கான்கிரீட் கொண்டு கிரவுட் செய்யப்பட வேண்டும் குவெட்டா பிணைப்பு என்பது நாம் பார்த்த மற்ற வகையாகும் இது பொதுவாக நீங்கள் ஒன்றரை யூனிட் கட்டுமானத்தில் இருக்கும்போது சுவரின் தடிமன் ஒன்றரை அலகுகளாக இருக்கும் எனவே நீங்கள் செங்குத்து பாக்கெட்டுகளை விட்டுவிட்டு வலுவூட்டல் இந்த பாக்கெட்டுகள் வழியாக இயங்கும் என்று நம் இரண்டாவது தொகுதியில் நீங்கள் முன்பு பார்த்த ஏற்பாடாகும் மேலும் வலுவூட்டலை தக்கவைக்க உள்ள இடத்தில் கான்கிரீட் செய்ய வேண்டும் கட்டுமானங்களின் சுருக்க வலிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும்போது அது அலகு அல்லது கான்கிரீட் கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச அழுத்த வலிமையைக் குறிக்கிறது எனவே வார்த்தை குறைந்தபட்ச அழுத்த வலிமையைக் குறிக்கும் கட்டுமான அழுத்த வலிமையைக் குறிப்பிடுகிறது சரி அது முழுமையானது அல்ல ஆனால் இவை நாம் முன்பு பயன்படுத்தாத சொற்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்களுக்கு குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பைப் பொருத்தவரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரம்புகள் உள்ளன மீண்டும் கூறுகள் முதலாவது கட்டுமான அலகு நீங்கள் கட்டுமான அலகு குறியீடு தேவை கட்டுமான அலகு குறைந்தபட்ச வலிமை 7 MPa வேண்டும் சரி எனவே நாம் கட்டுமான அலகுகளின் வலிமையைக் குறிப்பிடும் முந்தைய அட்டவணையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் குறியீட்டின்படி 3 5 MPa வகுப்பு 3 5 முதல் 35 மற்றும் 40 வரை செல்லலாம் இருப்பினும் நீங்கள் செல்லும் போது கட்டுமான வலுவூட்டுவதற்கு நீங்கள் குறைந்தபட்ச அழுத்த வலிமை 7 MPa ஆக இருக்க வேண்டும் இது கட்டுமான சுவரை வலுப்படுத்தியவுடன் கட்டுமான சுவரின் விறைப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் வெட்டு தேவை குறிப்பாக நில அதிர்வு வடிவமைப்பைப் பொறுத்த வரை சுவரில் வரக்கூடிய வெட்டு தேவை உண்மையில் அதிகரிக்கிறது ஆனால் குறைந்த அழுத்த வலிமை கொண்ட கட்டுமான சுவரில் பெரிய வெட்டு தேவை இருந்தால் நீங்கள் நசுக்கக்கூடிய தோல்வியை சந்திக்க நேரிடும் கட்டுமான அலகுகள் ஒரு உடையக்கூடிய தோல்வி பொறிமுறையாகும் எஃகு இருக்காது சுவரின் நீர்த்துப்போகக்கூடிய நடத்தையை உறுதிசெய்ய எஃகு விளையும் வரை கட்டுமான அலகுகள் எதிர்க்காது நீங்கள் ஒரு சுருக்கத் தோல்வியைப் பெறுவீர்கள் இது தவிர்க்கப்பட வேண்டிய உடையக்கூடிய செயலிழப்பு பொறிமுறையாகும் மேலும் வலுவூட்டலுடன் கூடிய கட்டுமான கட்டுமானத்திற்கு குறைந்தபட்ச வலிமை தேவைப்படுகிறது மற்றும் நிச்சயமாக களிமண் செங்கற்கள் மூலம் நீங்கள் செங்கற்களைப் பெறுகின்ற பகுதியைப் பொறுத்து 7 MPa பெறுவது சவாலாக இருக்கும் ஆனால் நீங்கள் வெற்று கட்டுமானம் ஹாலோ பிளாக் கட்டுமானம் ஆகியவற்றைப் பார்க்கிறீர்கள் என்றால் 10 12 அல்லது 15 MPa மற்றும் அதற்கு மேற்பட்ட வரிசையின் வலிமையைப் பெறுவது மிகவும் எளிதானது எனவே இது ஒரு முக்கியமான தேவை எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமானகளுக்கு குறைந்த வலிமை அலகுகள் பயன்படுத்தப்படக்கூடாது கான்கிரீட்டைப் பொறுத்த வரையில் கான்கிரீட் குறைந்தபட்சம் M20 தர கான்கிரீட்டாக இருக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள் வலுவூட்டலை வைக்கும் இடத்தில் இது முதன்மையாக வலுவூட்டலுக்கான பாதுகாப்பு அரிப்பிலிருந்து தேவைப்படுகிறது எனவே M20 தர கான்கிரீட் மற்றும் எஃகு போன்றவற்றைப் பொறுத்தவரை நீங்கள் குறைந்தபட்சம் 15 மிமீ மேல் மற்றும் கீழ் மற்றும் பக்கங்களிலும் 20 மில்லிமீட்டர் கவர் இருக்க வேண்டும் எனவே கொடுக்கப்பட்ட பாக்கெட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய பார்களின் எண்ணிக்கை மற்றும் பட்டை விட்டத்தின் தேர்வு ஆகியவற்றை இந்தத் தேவை ஆணையிட வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பள்ளத்தில் வலுவூட்டலை எங்கு வைக்கிறீர்களோ அதைப் பற்றி நாம் பேசுகிறோம் மேலேயும் கீழேயும் கிடைமட்டமாக உங்கள் 15 மிமீ மேலேயும் கீழேயும் குறுக்குவெட்டில் பக்கவாட்டில் 20 மிமீ மறைப்பாகவும் வைக்கப்படுவதை உறுதிசெய்க எஃகு வலுவூட்டலுக்கு கான்கிரீட் மூலம் வழங்கப்படுகிறது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டுமானத்திற்கான குறைந்தபட்ச கவர் என பரிந்துரைக்கப்பட்டதை விட இது மிகவும் குறைவாக உள்ளது ஏனெனில் நாம் ஏற்கனவே அதை அலகுக்குள் வைக்கிறோம் எஃகு வலுவூட்டல் அலகுக்குள் பாக்கெட்டில் வைக்கப்பட்டு பாக்கெட்டில் உள்ள கான்கிரீட் எஃகுக்கு வழங்கும் அட்டையைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே இது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டுள்ளது ஆனால் இது பாதுகாப்பின் இரண்டாவது அடுக்கு ஆகும் இருப்பினும் அலகுகள் பொதுவாக நுண்துளைகள் மற்றும் எனவே கான்கிரீட் எஃகு வலுவூட்டலைப் பாதுகாக்கும் தேவை உள்ளது நீங்கள் கூட்டு வலுவூட்டலை வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மூட்டில் கான்கிரீட் இல்லை நீங்கள் மூட்டில் வெறும் மோர்ட்டார் உள்ளது மற்றும் நீங்கள் அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார் பயன்படுத்த வேண்டும் பலவீனமான மோர்டார்களைப் பயன்படுத்த உங்களுக்கு அனுமதி இல்லை இது முதன்மையாக நீடித்து நிலைக்கக்கூடியது மோர்டார் வலிமை குறைவாக இருந்தால் போரோசிட்டி இருக்கும் எனவே நீங்கள் படுக்கை மூட்டு வலுவூட்டல் கூட்டு வலுவூட்டல் ஆகியவற்றைப் பயன்படுத்தினால் அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார் வகை H1 மற்றும் H2 பயன்படுத்தப்படும் எஃகு வலுவூட்டலைப் பொருத்தவரை நீங்கள் எஃகு வலுவூட்டல் Fe 415 அல்லது அதற்கும் குறைவாகப் பயன்படுத்த வேண்டும் இப்போது அதிக வலிமை கொண்ட இரும்புகள் வேண்டாம் என்பது உங்களுக்கு சவாலாக உள்ளது ஏனெனில் அதிக வலிமை கட்டுமானத்திற்க்கு செல்லும் தேவை எஃகு விளையும் முன் கட்டுமான பகுதி மற்றும் அது எஃகு விளைச்சலுக்கு முன் நசுக்குவதைக் குறிக்கும் எனவே நீங்கள் ஒரு உடையக்கூடிய பொறிமுறையை விரும்பவில்லை எனவே நீங்கள் எஃகு வலுவூட்டலை 415 அல்லது Fe 415 அல்லது அதற்கும் குறைவாக வைத்திருக்கிறீர்கள் எனவே கலப்புப் பொருளில் நீங்கள் ஆராயும் பலங்களுக்கிடையில் பொருந்தக்கூடிய தன்மையைக் கொண்டிருப்பது முக்கியம் மேலும் இந்தத் தேவை பொருந்தக்கூடிய பார்வையில் இருந்து வருகிறது அதாவது பட்டியில் அழுத்தம் அனுமதிக்கப்படுகிறது மற்றும் நிச்சயமாக நீங்கள் வட்டமான பார்களைப் பயன்படுத்த முடியாது கட்டுமானத்திற்கு சிதைந்த கம்பிகளைப் பயன்படுத்தவும் இப்போது வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் பூகம்ப எதிர்ப்பிற்கான நில அதிர்வு எதிர்ப்பின் தேவை அல்லது காற்றின் கிடைமட்ட சக்திகளைக் கூட கடத்த வேண்டிய அவசியம் இருந்தால் சுவரில் இருந்து வரும் எஃகு வலுவூட்டல் தரையிலோ அல்லது கூரையின் உதரவிதானங்களிலோ போதுமான அளவு நங்கூரமிடப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சுவரில் இருந்து எஃகு வலுவூட்டல் தரை உதரவிதானங்கள் அல்லது கூரை உதரவிதானங்களில் போதுமான அளவு நங்கூரமிடப்பட்டிருக்கும் மற்றும் தன்னைத்தானே நங்கூரமிடக்கூடியதாக இருக்க வேண்டும் போதுமான வளர்ச்சி நீளம் அவசியம் எனவே கிடைமட்ட உறுப்புகள் மற்றும் செங்குத்து உறுப்புகளுக்கு இடையே உள்ள சக்திகளின் பரிமாற்றம் கட்டுமானத்தால் அனுமதிக்கப்படுகிறது வலுவூட்டப்பட்ட கட்டுமான கற்றைகள் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்கள் மற்றும் பயனுள்ள இடைவெளி என்றால் என்ன இந்த கட்டமைப்பு உறுப்பினர்களைப் பொருத்தவரை பயனுள்ள இடைவெளியின் வரையறை என்ன எல்லை நிலைமைகளின் வகை மற்றும் நீங்கள் பார்க்கும் உறுப்பினரின் வகையின் அடிப்படையில் வெவ்வேறு பயனுள்ள இடைவெளிகளைப் பார்க்கவும் எனவே நீங்கள் வெறுமனே ஆதரிக்கப்படும் உறுப்பினர் அல்லது தொடர்ச்சியான உறுப்பினர் பீம் அல்லது சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் ஆதரவுகளுக்கு இடையே உள்ள சிறிய தூரம் அல்லது தெளிவான தூரம் ஆதரவுகளுக்கு இடையே ஒரு தெளிவான இடைவெளி மற்றும் பிரிவின் பயனுள்ள ஆழம் d ஆகும் இருப்பினும் நீங்கள் ஒரு கான்டிலீவரைப் பார்த்தால் கான்டிலீவரின் முனைக்கும் ஆதரவின் மையத்திற்கும் இடையே உள்ள தூரம் அல்லது கான்டிலீவரின் முனைக்கும் ஆதரவின் முகத்திற்கும் இடையே உள்ள தூரம் மற்றும் பாதி பயனுள்ள ஆழம் எது அதிகமாக இருக்கிறதோ அதைப் பார்க்கலாம் எனவே இவை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் கூட நீங்கள் பார்க்கும் பொதுவான தேவைகள் ஆனால் நீங்கள் பயனுள்ள ஸ்பான் கணக்கீடுகளைச் செய்யும்போது நீங்கள் எந்த வகையான உறுப்பினரைப் பார்க்கிறீர்கள் மற்றும் எல்லை நிலைமைகள் என்ன என்பதைப் பற்றி உறுதியாக இருக்க வேண்டும் மீண்டும் நீங்கள் சுவர்களைப் பொறுத்து மெல்லிய விகிதங்களை மதிப்பிடும்போது சுவர்களுக்கு வலுவூட்டப்பட்ட கட்டுமானச் சுவர்கள் அவற்றின் பிளேனில் செங்குத்தாக ஏற்றப்படும்போது செங்குத்தாக ஏற்றப்பட்டால் சுவரின் பயனுள்ள தடிமன் மற்றும் பயனுள்ள உயரத்தின் விகிதத்தைப் பார்க்கும்போது அதிகபட்ச மெல்லிய தன்மையைப் பற்றி பேசுகிறோம் அதன் விகிதம் 27 எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய எண் இது செங்குத்து சுமை சுமக்கும் திறனுக்கான சுவரின் மெல்லிய விகிதம் 27 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நீங்கள் நெடுவரிசைகளை வடிவமைக்க விரும்பினால் இந்த எண்ணிக்கை 20 ஆக மட்டுமே இருக்கும் எனவே சுவர்களுக்கு 27 மற்றும் நெடுவரிசைகளுக்கு 20 நெடுவரிசைகளின் அனைத்து வடிவமைப்புகளும் பக்க பரிமாணங்களில் குறைந்தபட்சம் 10 சதவிகித மைய பிறழ்ச்சியைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அது வலுவூட்டப்பட்ட கட்டுமானங்களில் குறைந்தபட்ச eccentricity மைய பிறழ்ச்சியானது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் குறியீடு பக்க பரிமாணங்களில் 5 சதவிகிதம் இங்கே நாம் தள பரிமாணத்தில் 10 சதவிகிதம் பார்க்கிறோம் மேலும் இது வேலைத்திறனுடன் தொடர்புடையது ஏனெனில் தொகுதிகள் கொண்ட சுவரைக் கட்டுவதால் கான்கிரீட் கட்டுமானத்திற்கு எதிராக கூடுதல் eccentricity மைய பிறழ்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் இது வேலைத்திறன் காரணமாக குறைவான சிக்கல்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் அது பிளேனின்வெளியே வளைந்திருக்கும் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் முதலில் நாம் 27 என்ற வரம்புக்குட்பட்ட மதிப்பில் மெல்லிய விகிதத்தில் பார்த்தது செங்குத்தாக ஏற்றப்பட்ட சுவரைப் பற்றியது ஆனால் நீங்கள் பக்கவாட்டு சக்திகளை எதிர்க்கும் வகையில் வளைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சுவரைப் பார்க்கிறீர்கள் அல்லது சுவரில் அமர்ந்து சுவரின் பிளேனில் வளைந்திருக்கும் கற்றைகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வரம்புகளைப் பயன்படுத்த வேண்டும் பயனுள்ள இடைவெளியில் இந்த அட்டவணையால் பரிந்துரைக்கப்பட்டபடி பயனுள்ள ஆழ விகிதத்திற்கு அதிகபட்ச பயனுள்ள இடைவெளி ஆகும் மேலும் நீங்கள் பார்க்கும் எல்லை நிலைமைகளைப் பொறுத்து 2 திசைகளில் வளைந்து தொடர்ந்து வளைந்து செல்லும் எல்லை நிலைமைகளைப் பொறுத்து ஒரு சுவர் பிளேனை வளைப்பதற்கு வெளியே பரிசீலிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த வகையான சுவருக்கு நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய அதிக மெல்லிய தன்மை விகிதங்கள் அல்லது பயனுள்ள ஆழத்திற்கு அதிக அதிகபட்ச பயனுள்ள இடைவெளியை நாம் கணக்கிடுகிறோம் அதேசமயம் பிளேனை வளைக்கும் கற்றைகளுக்கு செங்குத்து சுமைகளின் கீழ் சுவரில் நாம் பயன்படுத்திய மதிப்புகளுடன் ஒப்பிடத்தக்கது மேலும் மீண்டும் வெவ்வேறு எல்லை நிலைகள் தொடர்ச்சியான மூலைவிட்ட வளைவு 2 திசைகளை விரித்து ஒரு சுவரில் கான்டிலீவர் சுவர்கள் அல்லது கான்டிலீவர் கற்றைகளை ஆதரிக்கின்றன வலுவூட்டல் விவரங்களைப் பொறுத்த வரையில் உங்களிடம் உள்ள தேவைகளின் தொகுப்பு உள்ளது ஏனெனில் வலுவூட்டப்பட்ட கட்டுமான வேலை செய்யாத அடிப்படைக் காரணங்களில் ஒன்று குறிப்பாக ஈரப்பதம் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் மிகவும் பிரபலமானது அதிக மழைப்பொழிவு ஈரப்பதம் அளவு அதிகமாக உள்ளது அது அரிப்பு பிரச்சனையில் வழி வகுக்கும் எனவே வேலைத்திறன் மற்றும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இந்த அமைப்புகளின் ஆயுளில் சமரசம் செய்யாமல் இருப்பது மிகவும் முக்கியம் எனவே வலுவூட்டல் மற்றும் வலுவூட்டலின் விவரம் குறித்து குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் இந்த சுவர்களை வடிவமைக்க நாம் வேலை அழுத்த அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் குறுக்குவெட்டுகளில் பணிபுரியப் போகிறீர்கள் நாம் அடிப்படையில் மாற்றப்பட்ட பிரிவு அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் மேலும் கான்கிரீட் மற்றும் ஸ்டீலுக்கான IS 456 மற்றும் IS 800 ஆகிய இரண்டு குறியீடுகளும் இனி வேலை அழுத்த அணுகுமுறையைப் பயன்படுத்தாது என்றாலும் மாற்றப்பட்ட பிரிவு அணுகுமுறையை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் நீங்கள் மாற்றப்பட்ட பகுதிகளை மட்டு விகிதத்தைப் பயன்படுத்தி கணக்கிட வேண்டும் அங்கு சுருக்கத்தை எதிர்க்கும் குறுக்குவெட்டின் உண்மையான பகுதி செங்கல் பகுதியின் கட்டுமான பகுதி அல்லது அலகு பகுதி மற்றும் மாற்றப்பட்ட பகுதி As எஃகின் குறுக்குவெட்டின் பரப்பளவு மற்றும் m என்பது எஃகு மற்றும் கான்கிரீட் அல்லது எஃகு மற்றும் கட்டுமான மாடுலிகளுக்கு இடையிலான மட்டு விகிதமாகும் எனவே மாற்றப்பட்ட பிரிவு அணுகுமுறையை உங்கள் வடிவமைப்பு கணக்கீடுகளுக்குப் பயன்படுத்த வேண்டும் மேலும் நாம் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அணுகுமுறைக்குள் வேலை செய்வதால் உங்கள் விறைப்புக் கணக்கீடுகள் பணி அழுத்தத்திற்கு நாம் கருதிய வரம்புகளுடன் ஒத்துப்போக வேண்டும் விறைப்பு கணக்கீடுகள் அடிப்படையாக இருக்க வேண்டும் விரிசல் ஏற்படாத விறைப்புத்தன்மையின் போது நீங்கள் நெகிழ்வு விறைப்பு அல்லது சுவர்களின் விறைப்புத்தன்மையை மதிப்பிடுவதற்கு விரிசல் விறைப்பைப் பயன்படுத்தக்கூடாது அனுமதிக்கக்கூடிய அழுத்தங்களைப் பொறுத்தவரை எஃகு பட்டையின் விட்டத்தைப் பொறுத்து நீங்கள் பயன்படுத்தும் பட்டையின் வகையைப் பொறுத்து அனுமதிக்கக்கூடிய அழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான விவரக்குறிப்புகள் விட்டம் கொண்ட லேசான ஸ்டீல் பார்கள் 20 மில்லிமீட்டர்கள் மற்றும் 140 மற்றும் 130 MPa அனுமதிக்கக்கூடிய அழுத்தத்துடன் 20 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு அப்பால் லேசான எஃகு கம்பிகள் இருக்கும் மேலும் நீங்கள் அதிக வலிமை கொண்ட உயர் மகசூல் வலிமை சிதைந்த பார்கள் 230 MPa அல்லது நீங்கள் Fe 500 எஃகு உங்கள் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் பயன்படுத்தினால் 0 55 fy பயன்படுத்த நீங்கள் அழுத்த அழுத்தங்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் வலுவூட்டல் பார்கள் சுருக்கத்தை எதிர்ப்பதில் அவற்றின் கூடுதல் பங்களிப்பைக் கணக்கிடலாம் மேலும் நீங்கள் லேசான ஸ்டீல் பார்களைப் பயன்படுத்தினால் 130 MPa அழுத்த அழுத்தத்தை அனுமதிக்கக்கூடிய அழுத்தமாகவும் HYSD பார்களுக்கு 190 MPa ஆகவும் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இவை நிலையான இலக்கியங்கள் மற்றும் கட்டுமான வடிவமைப்பிற்கான பணி அழுத்த அணுகுமுறையின் வெளிநாட்டு குறியீடுகளின் பரிந்துரைகள் வலுவூட்டலின் அளவு மற்றும் வலுவூட்டலின் இடைவெளியைப் பொறுத்த வரையில் குறைந்தபட்சத் தேவைகள் அனுமதிக்கப்படும் வலுவூட்டல் பார்களின் அதிகபட்ச அளவு 25 மிமீ விட்டம் கொண்ட பார்கள் ஏனெனில் நீங்கள் பொதுவாக இதை சுவர் குறுக்குவெட்டுகள் மற்றும் சுவர் குறுக்குவெட்டுகளுக்குள் உட்பொதிப்பதில் வேலை செய்கிறீர்கள் பிரிவுகள் அலகு அளவுகளால் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே 25 மிமீ பார்கள் வலுவூட்டலின் அதிகபட்ச அளவாக பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச வலுவூட்டல் அளவு 8 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது வலுவூட்டல் கம்பிகளின் இடைவெளி நீங்கள் இணையான கம்பிகளுக்கு இடையே உள்ள தெளிவான தூரத்தை பார்க்க வேண்டும் மற்றும் இணை பட்டைகளுக்கு இடையே உள்ள தெளிவான தூரம் பார்களின் விட்டம் அல்லது 25 மில்லிமீட்டர்களை விட குறைவாக இருக்கக்கூடாது மேலும் இது உண்மையில் கரடுமுரடான திரட்டுகளின் தேவையிலிருந்து வருகிறது நீங்கள் எஃகு வலுவூட்டல் மூலம் பாக்கெட்டுகளை அரைப்பதால் தேன்கூட்டை நிரப்ப முடியும் மேலும் நீங்கள் பட்டியைப் பார்க்கிறீர்கள் என்றால் நெடுவரிசைகள் மற்றும் பைலஸ்டர்களை வடிவமைக்கும் போது வலுவூட்டலுக்கு இடையே உள்ள இடைவெளி செங்குத்து கம்பிகளுக்கு இடையே உள்ள தெளிவான தூரம் 35 மிமீக்கு குறையாத பார் விட்டம் 1 5 மடங்குக்கு குறைவாக இருக்கக்கூடாது எனவே நீங்கள் அந்த கணக்கீடு செய்யலாம் ஆனால் இந்த தேவைகள் பின்பற்றப்பட வேண்டும் மீண்டும் வளர்ச்சியின் நீளம் கிடைமட்ட உதரவிதானங்கள் மற்றும் சுவர்களுக்கு இடையில் எஃகு வலுவூட்டலின் தொடர்ச்சியின் தேவை பற்றி நாம் பேசுகிறோம் எனவே வளர்ச்சி நீளம் எஃகு fs அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தில் பட்டையின் விட்டத்தில் 0 25 என மதிப்பிடலாம் fs என்பது எஃகு அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமாகும் ஆனால் இது 300 மிமீக்கு குறைவாக இருக்கக்கூடாது எனவே குறைந்தபட்சம் 300 மிமீ டெவலப்மெண்ட் நீளம் வழங்கப்பட வேண்டும் அல்லது மதிப்பிடப்பட்டபடி Ld வழங்கப்பட வேண்டும் மேலும் நீங்கள் போதுமான வளர்ச்சி நீளத்தை வழங்க முடியாவிட்டால் நங்கூரத்தை கவனித்துக்கொள்ளக்கூடிய நிலையான கொக்கிகளை நீங்கள் வழங்கலாம் மேலும் பீம்களில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் வடிவமைப்பைப் போல நெகிழ்வு வலுவூட்டலைக் குறைப்பதைப் போல அதிகபட்ச தேவையை விட தருணத் தேவை குறைவாக இருக்கும் மண்டலங்களில் நீங்கள் நெகிழ்வு வலுவூட்டலைக் குறைக்கலாம் சுமை தாங்கும் சுவர்கள் வழியாக வலுவூட்டல் செங்குத்து திசையில் செல்லப் போகிறது என்பதால் லேப் பில் பிளவுபடுவது மீண்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே லேப் பில் பிளவுபடுத்தும் விதிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எஃகின் பிணைப்பு மற்றும் அரிப்புப் பாதுகாப்பின் சிக்கல்களைப் பொறுத்த வரை இந்த வலுவூட்டும் பார்கள் இந்த துவாரங்களில் உட்பொதிக்கப்பட்டுள்ளன மற்றும் குறைந்தபட்சம் 10 மில்லிமீட்டர் தெளிவான மூடி அல்லது குறைந்தபட்ச தெளிவான கவர் 15 மில்லிமீட்டர் அல்லது பட்டை விட்டம் எதுவாக இருந்தாலும் கூழ் அதிக அளவில் வழங்கப்பட வேண்டும் மேலும் நீங்கள் மோர்ட்டார் படுக்கை மூட்டில் வலுவூட்டலை வைக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் உள்ள குறைந்தபட்ச தூரத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் குறுக்குவெட்டைப் பார்த்தால் வலுவூட்டலின் விளிம்பிற்கும் கட்டுமான முகத்திற்கும் இடையில் உள்ள குறைந்தபட்ச தூரம் 15 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இல்லை எனவே நீங்கள் கட்டுமான முகத்திற்கும் வலுவூட்டலுக்கும் இடையில் ஒரு குறுக்கு பிரிவில் பக்கவாட்டாக அளவிடும் போது குறைந்தது 15 மில்லிமீட்டர் மோர்ட்டார் இருக்க வேண்டும் மோர்ட்டார் மூட்டுக்கு மேலேயும் கீழேயும் நீங்கள் குறைந்தபட்சம் 2 மில்லிமீட்டர் பொருள் வைத்திருக்க வேண்டும் இன்று நம்மிடம் அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார்கள் உள்ளன அவை மெல்லிய அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார்கள் எனவே பிளாட் ட்ரஸ்ட் வகையிலான பிளாட் லட்டு வகை படுக்கை மூட்டு வலுவூட்டலைப் பயன்படுத்தினால் படுக்கை மூட்டு தடிமன் அதிகமாக இருந்தால் படுக்கை மூட்டு தடிமன் குறைவாக இருப்பது கட்டுமான பலம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கட்டுமான வலிமையுடன் நீங்கள் சமரசம் செய்யாதபடி மூட்டுகளில் அதிக வலிமை கொண்ட மோர்ட்டார்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் படுக்கை மூட்டு வலுவூட்டலுக்காக இந்த அட்டையை கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டருக்குக் குறைக்கலாம் அரிப்பை எதிர்ப்பதற்காக நீங்கள் துருப்பிடிக்காத எஃகுக்கு செல்லலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் நிச்சயமாக துருப்பிடிக்காத எஃகு என்பது விலை கட்டுமான செலவு ஆகியவற்றைக் குறிக்கிறது அரிப்புக்கு எதிரான பாதுகாப்பை உறுதிசெய்ய குறைந்தபட்சம் கால்வனேற்றப்பட்ட சூடான டிப் கால்வனேற்றப்பட்ட அல்லது எபோக்சி பூசப்பட்ட எஃகு வலுவூட்டல் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் வழக்கமான பார்கள் எஃகு கம்பிகளைக் கொண்ட பார்களை வைத்திருக்கலாம் ஆனால் அவை அரிப்பைப் பாதுகாப்பதற்காக ஆஸ்டெனிடிக் துருப்பிடிக்காத எஃகு அடுக்குடன் பூசப்பட்டிருக்கும் எனவே குறியீடு குறிப்பாக வெப்பமண்டல அல்லது அதிக ஈரப்பதம் தட்பவெப்பநிலைகளில் தட்டச்சு வலுவூட்டப்பட்ட கட்டுமான முழு நோக்கத்தை தோற்கடிக்க முடியும் இந்த பிரச்சனை வெறுமனே ஏனெனில் அரிப்பு பாதுகாப்பு கவனித்து என்ன விதிகள் பற்றி குறிப்பாக பிரிவில் அர்ப்பணித்து உள்ளது கட்டமைப்பு வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் சில குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் நாம் ஒவ்வொரு வடிவமைப்பையும் விரிவாக ஆராய்வோம் ஆனால் அடுத்த சில ஸ்லைடுகளில் நீங்கள் பார்க்கப் போவது கட்டமைப்பு வடிவமைப்பைப் பொறுத்த வரை ஒட்டுமொத்தத் தேவைகளாகும் எனவே நீங்கள் நெகிழ்வு மற்றும் அச்சு சக்திகளுக்கு உட்பட்ட உறுப்பினர்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் வலுவூட்டப்பட்ட கட்டுமானச் சுவர்களுக்கு P M தொடர்புகளை விரிவாகக் கையாள்வதைப் பற்றி நாம் பார்க்கிறோம் ஆனால் குறியீட்டின்படி வளையும் தன்மை கொண்ட சுவரில் அச்சு அழுத்த அளவுகள் இருந்தால் ஈர்ப்பு விசையின் காரணமாக வளைக்கும் விளைவுகள் மற்றும் அச்சு சக்திகள் ஆகும் பொருளின் சுருக்க வலிமையில் 10 சதவிகிதத்திற்கும் குறைவான அச்சில் அழுத்தம் இருந்தால் நீங்கள் சுவரை ஒரு தூய வளைக்கும் வடிவமைப்பாகக் கருதலாம் சுவரில் உள்ள சுருக்கத்தின் நன்மை விளைவை நாம் உண்மையில் சார்ந்து இல்லை என்று அர்த்தம் எனவே பொருள் கட்டுமானம் இந்த அழுத்த வலிமையின் அச்சு அழுத்தத்தின் அச்சு அழுத்த அளவு 10 சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வளைவதற்கான வடிவமைப்பைப் பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் பதற்றம் வலுவூட்டும் தொடர்ச்சியான முனைகளில் சுவரின் தொடர்ச்சி இருக்கும் போதெல்லாம் ஆதரவில் ஆதரவு முழுவதும் டென்ஷன் வலுவூட்டலைத் தொடர வேண்டிய அவசியம் உள்ளது எனவே மிட் ஸ்பேனில் தேவைப்படும் டென்ஷன் ஸ்டீலில் குறைந்தபட்சம் 50 சதவீதமும் அதில் குறைந்தபட்சம் 25 சதவீதமும் ஆதரவு மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு திரும்பும் சுவர்கள் அல்லது ஸ்லாப்களில் எதுவாக இருந்தாலும் எல்லையாக இருந்தாலும் சரி நீங்கள் நெடுவரிசைகளைப் பார்க்கும்போது வலுவூட்டப்பட்ட கட்டுமான நெடுவரிசைகளுக்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய எஃகின் குறைந்தபட்ச சதவீதம் 0 25 சதவீதம் அல்லது நிகரப் பகுதியில் 0 25 சதவீதம் ஆனால் 4 பார்களுக்குக் குறையாமல் இருக்க வேண்டும் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான நெடுவரிசையில் நீங்கள் வழங்க வேண்டிய குறைந்தபட்ச பார்கள் 4 பார்கள் குறைந்தபட்ச சதவீதம் 0 25 சதவீதம் எவ்வாறாயினும் நீங்கள் வழங்கக்கூடிய எஃகு அதிகபட்ச சதவிகிதம் 4 சதவிகிதம் மற்றும் 2 அல்லது 3 மாடி வலுவூட்டப்பட்ட கட்டுமான கட்டமைப்புகளைக் கொண்ட கட்டமைப்புகளுக்கு நீங்கள் எங்கும் வழங்க மாட்டீர்கள் பக்கவாட்டு இணைப்புகள் நெடுவரிசைகளுக்குள் வழங்கப்பட வேண்டும் எனவே உங்கள் துவாரங்கள் பக்கவாட்டு உறவுகளை வழங்க போதுமானதாக இருக்க வேண்டும் இந்த டைகள் குறைந்தபட்சம் 6 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றும் செங்குத்து இடைவெளி நீளமான பார்களின் விட்டத்தை விட 16 மடங்கு குறைவாகவோ அல்லது டைகளின் விட்டத்தை விட 48 மடங்கு குறைவாகவோ இருக்க வேண்டும் எனவே இவை மிகவும் குறிப்பிட்ட தேவைகள் பக்கவாட்டு இணைப்புகளின் இடைவெளி அல்லது நெடுவரிசையின் குறைந்தபட்ச பக்கவாட்டு பரிமாணத்தை நீங்கள் சரிபார்க்கலாம் மேலும் நீங்கள் 135 டிகிரி கொக்கிகளை வழங்க வேண்டும் அவை மையத்தில் அடைப்பு இழக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எஃகு வலுவூட்டலின் மகசூல் திறனை அடையும் முன் கான்கிரீட் மேலும் இது கட்டுமான மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டுமானங்களின் நில அதிர்வு எதிர்ப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட தேவையாகும் வெட்டுக்கு உள்ளான சுவர்கள் அல்லது கற்றைகளை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வெட்டுக்காக வடிவமைக்கும்போது வலுவூட்டல் மற்றும் வெட்டு வலுவூட்டலின் குறைந்தபட்ச பகுதி ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் Av குறைந்தபட்சம் ஏற்றப்படும் திசையைப் பொறுத்து fs ஆல் வகுக்கப்படும் இடைவெளியில் வெட்டு விசையாகும் இது எஃகில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தமாகும் இது நீங்கள் வைக்கும் எஃகு சென்ட்ராய்டுக்கு தீவிர சுருக்க இழைக்கு இடையே உள்ள தூரத்தால் வகுக்கப்படுகிறது எனவே Vsfsd என்பது நீங்கள் வழங்க வேண்டிய வெட்டு வலுவூட்டலின் குறைந்தபட்ச பகுதி மற்றும் ஒரு இடைவெளி தேவை மற்றும் வெட்டு வலுவூட்டலின் அதிகபட்ச இடைவெளி 0 5d அல்லது 1 2 மீட்டர் குறைவாக இருக்கும் பின்னர் சுவர் உட்படுத்தப்படுகிறதா என்பதைப் பொறுத்து செறிவூட்டப்பட்ட சுமைகள் அல்லது ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படும் சுமைகள் செறிவூட்டப்பட்ட ஏற்றத்தின் கட்டத்தில் அதிகபட்ச வெட்டு தேவை அல்லது UDL கொண்ட சுவர் அல்லது UDL கொண்ட பீம் போன்றவற்றில் ஆதரவு பகுதியில் இருந்து 0 5 d இல் அதிகபட்ச கத்தரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆதரவு எதிர்வினை அந்த மண்டலத்தில் சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் வெட்டுவதற்கு சுருக்கத்தின் நன்மை விளைவை வழங்கும் குறிப்பிட்ட சுருக்கம் இல்லை என்றால் வெட்டு தேவையை மதிப்பிடுவதற்கு இந்த 0 5 d தூரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது எனவே இடங்களுக்கிடையிலான இந்த வேறுபாடு UDL உள்ள இடங்களுக்கு எதிராக நாம் சுமைகளை குவித்துள்ளோம் ஆனால் ஆதரவு பகுதியில் வெட்டு விசையை எடுக்கவில்லை ஆனால் வெட்டு விசை இருக்கும் இடத்தில் சுருக்கம் கிடைக்கும் வரை ஆதரவு முகத்திலிருந்து 0 5d இல் மதிப்பிடப்படுகிறது மீண்டும் பரந்த அளவில் நாம் அனுமதிக்கக்கூடிய சுருக்க சக்திகளை அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தங்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தங்களை வரையறுக்க வேண்டும் ஏனெனில் அதைத்தான் நீங்கள் மீண்டும் சரிபார்க்கப் போகிறீர்கள் எனவே நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அமுக்க சக்தியைப் பார்த்தால் இந்த வெளிப்பாட்டின் 2 பகுதிகள் உங்களிடம் உள்ளன வலுவூட்டப்படாத கட்டுமானத்திற்கான வெளிப்பாடு உங்களுக்கு நினைவில் இருந்தால் வடிவ மாற்றக் காரணி அழுத்தத்தைக் குறைக்கும் காரணி மற்றும் பகுதி காரணி ஆகிய 3 மாற்றக் காரணிகளைப் பயன்படுத்தினோம் பகுதி காரணி மற்றும் வடிவ மாற்றக் காரணி ஆகியவற்றை நாம் இனி கொண்டு வரவில்லை ஏனெனில் அவை ஏதேனும் இருந்தால் அவற்றின் விளைவின் அடிப்படையில் அவை ஆளும் மற்றும் புறக்கணிக்கப்படப் போவதில்லை எனவே நாம் இரண்டாவது வரிசை விளைவுகளின் eccentricity மைய பிறழ்ச்சி மெல்லிய விகிதத்தை மட்டுமே பார்க்கப் போகிறோம் எனவே k s முன்பு இருந்ததைப் போலவே அழுத்தத்தைக் குறைக்கும் காரணியானது உங்கள் வடிவமாக இருக்கும் வெளிப்பாட்டில் தொடர்கிறது அதுவே உங்கள் மெல்லிய தன்மை அழுத்தத்தைக் குறைக்கும் காரணியாகும் ஆனால் உங்களிடம் இந்த 2 பகுதிகள் உள்ளன ஒரு பகுதியானது சுருக்க எதிர்ப்பு அல்லது அமுக்க சக்திகளிலிருந்து வரும் கட்டுமானம் ஆகும் எனவே உங்களிடம் 0 25 உள்ளது இது நமக்குத் திரும்ப வரும் ஒரு எண்ணாகும் இது அடிப்படை அழுத்த அழுத்தமானது கட்டுமானங்களின் அழுத்த வலிமையின் கால் பகுதியாக எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டால் எனவே கட்டுமானங்களின் வலிமையைக் காட்டிலும் கால் பகுதி அல்லது அதற்கும் குறைவான அழுத்தங்களை நாம் கட்டுப்படுத்துகிறோம் கட்டுமான வலிமையின் அழுத்த வலிமை மற்றும் An என்பது நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய நிகரப் பகுதி வெளிப்பாட்டின் இரண்டாம் பகுதியானது எஃகு எடுக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட அமுக்க விசையைக் கொண்டுவருகிறது இது 0 65 fst எஃகு A s இல் அனுமதிக்கப்பட்ட அழுத்தமானது எஃகின் குறுக்குவெட்டின் பகுதி ஆகும் எனவே வலுவூட்டப்படாத கட்டுமான வடிவமைப்பிற்கு நாம் முன்பு பயன்படுத்திய அதே அழுத்தத்தைக் குறைக்கும் காரணிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே அட்டவணையில் நீங்கள் eccentricity மைய பிறழ்ச்சியான விகிதத்தைப் பார்க்கிறீர்கள் ஒரு கால் ஒரு பாதி மற்றும் வெவ்வேறு மெல்லிய விகிதம் 6 முதல் 27 வரை செல்கிறது எனவே இது நாம் முன்பே பார்த்த ஒன்று மற்றும் கொடுக்கப்பட்ட பரிமாணத்திற்கும் கலவையின் கொடுக்கப்பட்ட பொருட்களின் கலவைக்கும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த விசை என்ன என்பதை மதிப்பிட உதவும் எனவே நீங்கள் சுருங்காத சுவர் உள்ளதா அல்லது அரைக்கப்பட்ட சுவர் அல்லது பகுதி அரைக்கப்பட்ட சுவர் உள்ளதா என்பதைப் பொறுத்து நீங்கள் உண்மையில் கட்டுமான குறுக்குவெட்டு பகுதியைப் பயன்படுத்துகிறீர்கள் அலகு மற்றும் இடதுபுறத்தில் உள்ள சுருக்கத்தை எதிர்க்கும் பகுதியாகும் கை பக்கம் இந்த வெளிப்பாட்டின் ஒரு பாதி மற்றும் மற்ற பாதி வெறும் எஃகு எனவே நீங்கள் இந்த மதிப்பீட்டைச் செய்யும்போது கூழ்மப்பிரிப்பு இருப்பதைக் கணக்கிடுகிறீர்கள் மாணவன் ஐயா க்ரௌட் வேறு அமுக்கி இருக்கும் கூழ் வேறுபட்ட அழுத்த அழுத்தத்தைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் ஒரு கான்கிரீட் அலகில் கான்கிரீட் க்ரூட்டைப் பார்க்கிறீர்களா அல்லது களிமண் செங்கல் அலகு துளையிடப்பட்ட களிமண் செங்கல் யூனிட்டில் உட்கார்ந்திருக்கும் கான்கிரீட் க்ரூட்டைப் பார்க்கிறீர்களா என்பதைப் பொறுத்து கட்டுப்படுத்தும் அழுத்த வலிமையின் அடிப்படையில் வேறுபடுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே Fm என்பது உண்மையில் கட்டுமான அலகுகளின் கட்டுமான வலிமையின் வலிமையைக் குறிக்கிறது எனவே கட்டுமான அலகு வலிமையானது 2 இல் குறைவாக இருக்கும் அல்லது கட்டுமான சுருக்க வலிமைக்கு சமமானதாக இருக்கும் எனவே முந்தைய தேவைகளில் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கூழ் பொருள் குறைந்தபட்சம் அலகு வலிமைக்கு சமமான வலிமையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு கட்டமைக்கப்படாத சுவர் உள்ளதா அல்லது முழுமையாக அரைக்கப்பட்ட சுவரின் ஒரு பகுதி அரைக்கப்பட்ட சுவர் உள்ளதா என்பதைப் பொறுத்து நிகரப் பகுதியை மதிப்பீடு செய்ய முடிந்தால் சுருக்கத்தை கவனித்துக்கொள்ளும் பகுதி மற்றும் எதிர்க்கும் இரண்டாவது பகுதியை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் பதற்றம் ஆனால் சுருக்க எதிர்ப்புக்கு பங்களிக்கிறது மாணவர் எனவே இது சற்று பழமைவாத மதிப்பு கூழ் மற்றும் அலகு குறைந்தபட்சம் ஒரே வலிமையைக் கொண்டிருக்க வேண்டும் என்ற உண்மையைக் கருத்தில் கொள்வது பழமைவாதமாகும் நீங்கள் அச்சு விசை மற்றும் வளைவின் கலவையைப் பார்க்கிறீர்கள் என்றால் திரிபு சாய்வுக்கான அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தக் கணக்கீட்டில் அதிகரிப்பதற்கான முந்தைய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது வலுவூட்டப்படாத கட்டுமான வடிவமைப்பிற்கான அனுமதிக்கப்பட்ட அமுக்க அழுத்தத்தை 25 சதவிகிதம் அதிகரிக்கலாம் மேலும் அச்சு விசை மற்றும் வளைக்கும் செயல் ஆகியவற்றின் காரணமாக உங்களுக்கு அழுத்த அழுத்தம் இருந்தால் இந்த வடிவமைப்பு முறையில் மீண்டும் அனுமதிக்கப்படும் சுருக்கத்தில் அனுமதிக்கப்பட்ட fa அழுத்தத்தை அதிகரிக்க 1 25 மடங்கு fa உள்ளது ஆனால் திரிபு சாய்வு இல்லை என்றால் அது fa ஆகும் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தங்களைப் பொறுத்த வரையில் வலுவூட்டப்படாத கட்டுமான குறியீடாக நாம் பயன்படுத்தியதாகவே இது தொடர்கிறது இது குறுக்கு பிரிவில் புள்ளி 0 07 முதல் 0 1 MPa வரை மாறுபடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கவும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தத்தைப் பொறுத்த வரையில் குறியீடு நீங்கள் வடிவமைக்கும் பீம்கள் நீங்கள் வடிவமைக்கக்கூடிய வலுவூட்டப்பட்ட விட்டங்கள் மற்றும் சுவர்களை வேறுபடுத்துகிறது மேலும் நீங்கள் மெல்லிய சுவர்கள் அல்லது குந்து சுவர்களைப் பார்க்கிறீர்களா என்பதைப் பொறுத்து மீண்டும் சுவர்களை வேறுபடுத்தி மதிப்பிட அனுமதிக்கிறது அனுமதிக்கப்பட்ட வெட்டு வலியுறுத்துகிறது நெகிழ்வு உறுப்பினர்களுக்கு எனவே நீங்கள் சுவர்களை பிளேனிற்கு வெளியே வளைப்பதைப் பார்க்கிறீர்கள் அல்லது பீம்கள் வலுவூட்டப்பட்ட விட்டங்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வலை வலுவூட்டலை வைக்கிறீர்கள் என்றால் அல்லது வெட்டுவதைக் கவனித்துக்கொள்ள வலை வலுவூட்டலை வைக்கவில்லை என்றால் வெட்டு அழுத்தத்தின் வரம்பு மதிப்பு பரிந்துரைக்கப்படுகிறது வலை வெட்டு வலுவூட்டல் அதிகமாக இருக்கும் ஆனால் கட்டுமானங்களின் சுருக்க வலிமையின் வர்க்க மூலமாக மதிப்பு மாறுபடுவதால் மாறுபடும் அதாவது கட்டுமான வலிமையின் சுருக்க வலிமையுடன் மாறுபடும் எனவே வலை வெட்டு வலுவூட்டல் இல்லாமல் 0 25 MPa வரையிலும் வலை வெட்டு வலுவூட்டலுடன் நெகிழ்வான உறுப்பினர்களுக்கு 0 75 MPa வரை வெட்டு அழுத்தத்தின் வரம்பிலும் உள்ள மதிப்புகள் உங்களிடம் உள்ளன வெட்டுவதற்கான சுவர்களின் வடிவமைப்பிற்கு வரும்போது சுவர்களுக்கான வெளிப்பாடுகளுக்குப் பின்னால் உள்ள அடிப்படையை நாம் இன்னும் விரிவாக ஆராய்வோம் ஆனால் அடிப்படையில் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய அழுத்தங்களை மதிப்பிடுகிறோம் உங்கள் வடிவமைப்பிற்கான அதிகபட்ச மதிப்பான Fv மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளது வலை வெட்டு வலுவூட்டல் மற்றும் வலை வெட்டு வலுவூட்டல் சுவரில் வரும் வெட்டு சக்திகளை எதிர்க்கும் அல்லது வலை வெட்டு வலுவூட்டல் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் இது MVd விகிதத்தை அடிப்படையாகக் கொண்ட வகைப்பாடு ஆகும் இது ஒன்றும் இல்லை ஆனால் சுவரின் hl விகிதமாகும் எனவே சுவரின் விகிதமானது ஒன்றுக்குக் குறைவாக இருந்தால் நாம் குந்து சுவர்களைப் பார்க்கிறோம் என்றும் 1 ஐ விட அதிகமான விகித விகிதம் என்றால் நாம் உங்களை மெல்லிய சுவர்களைப் பார்க்கிறோம் என்று அர்த்தம் வெட்டு நடத்தை ஒரு குந்து சுவரில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குகிறது மேலும் வெட்டு அழுத்தத்தின் வரம்புகள் MVd விகிதம் வெளிப்பாட்டிற்குள் வருவதை நீங்கள் பார்க்கும் விகிதத்தைக் கருத்தில் கொண்டு கட்டுமானங்களின் சுருக்க வலிமையின் வர்க்க மூலமாக மாறுபடும் நீங்கள் வெப் ஷீயர் வெப் ஷேர் வலுவூட்டலை வடிவமைக்கும் சுவர்கள் மற்றும் விகித விகிதம் ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் போது அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தின் அதிகபட்ச மதிப்பு 0 125 சதுர ரூட் fm ஆகும் அது தவறவிடப்பட்டு 0 4 MPa ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சூழ்நிலைகள் உள்ளன அதனுடன் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தங்கள் இழுவிசை அழுத்தங்கள் மற்றும் வெட்டு அழுத்தங்கள் ஆகியவற்றின் வரையறைகள் உங்களிடம் உள்ளன ஆனால் நீங்கள் நில அதிர்வு வடிவமைப்புத் தேவைகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் இந்தத் தொகுதியைப் பொறுத்து விரிவுரையின் தொடக்கத்தில் இதைப் பார்த்தோம் எனவே நான் கேப்பிங் மற்றும் ரீகேப்பிங் செய்து இந்த விவரமான தேவைகள் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றிய யோசனையை உங்களுக்குத் தருகிறேன் எனவே கட்டுமான கட்டமைப்பில் வெட்டு சுவர்கள் செயல்திறன் நிலை அடிப்படையில் நீங்கள் பிளேன் வெட்டு மற்றும் வலுவூட்டல் வடிவமைப்பு மற்றும் பல்வேறு செயல்திறன் நிலைகளுக்கு வலுவூட்டல் விவரம் எதிர்க்கும் வகையில் சுவர்களை குறிக்க முடியும் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான குறியீட்டின் நில அதிர்வு வடிவமைப்பு விதிகள் கருதும் கட்டுமான வெட்டு சுவர்களின் வெவ்வேறு செயல்திறன் நிலைகள் 3 வெவ்வேறு வகைகளாகும் வகை A வகை B மற்றும் வகை C மற்றும் வகை A என்பது வலுவூட்டப்படாத கட்டுமான என குறிப்பிடப்படுகிறது ஆனால் குறைந்தபட்சம் எஃகு சரி என்று விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இது விரிவான வலுவூட்டப்படாத கட்டுமானம் அவை இனி முற்றிலும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் அல்ல ஆனால் எஃகு வடிவமைக்கப்படவில்லை இது சில குறைந்தபட்ச தேவைகளின் அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுகிறது இது மண்டலங்கள் 2 மற்றும் மண்டலம் 3 க்கு மட்டுமே நீங்கள் இதைப் பயன்படுத்தினால் நீங்கள் வெட்டுச் சுவரின் இந்தப் பிரிவில் உள்ளீர்கள் பிறகு நீங்கள் R காரணி 2 5ஐப் பயன்படுத்தலாம் அதேசமயம் அடுத்த 2 பிரிவுகளான B மற்றும் C ஆகியவை வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என்று குறிப்பிடப்படுகின்றன அதாவது நீங்கள் உண்மையில் சுவரை ஒரு நெகிழ்வான சுவராக வடிவமைக்கிறீர்கள் வெட்டு சுவர் மற்றும் எவ்வளவு எஃகு வலுவூட்டல் போடப்பட வேண்டும் என்று மதிப்பிடுகிறது முதல் ஒரு வகை A சுவர் IS 1905 இன் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட வேண்டும் என்றாலும் நீங்கள் வெட்டு அழுத்தத் தேவையை அனுமதிக்கக்கூடிய வெட்டு அழுத்தம் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தம் மற்றும் அனுமதிக்கக்கூடிய இழுவிசை அழுத்தத்தை சரிபார்த்து அதற்குத் தகுதிபெற குறைந்தபட்ச வலுவூட்டலை வழங்குவீர்கள் ஒரு வகை A சுவர் ஆகும் அதேசமயம் வகை B மற்றும் வகை C ஆகியவை கடந்த சில ஸ்லைடுகளில் ஸ்பான் மற்றும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தத்தின் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தின் விளைவு மற்றும் குறைந்தபட்ச வலுவூட்டல் ஆகியவற்றைக் கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவைகளின்படி வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் வலுவூட்டலின் குறைந்தபட்ச தேவைகளுக்கு இணங்குகிறது வகை B ஒரு சாதாரண வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என குறிப்பிடப்படுகிறது எஃகுக்கான குறைந்தபட்சத் தேவைகளைக் கொண்ட வகை C ஆனது ஒரு சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமான வகையாக மாறுகிறது இந்த இரண்டு வகைகளும் மண்டலங்கள் 4 மற்றும் 5 க்கு R காரணிகள் 3 மற்றும் R காரணி 4 ஆகியவற்றுடன் பொருந்தும் எனவே இந்த குறைந்தபட்ச தேவையின் அடிப்படையில் நாம் என்ன பேசுகிறோம் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என்று நாம் கூறும்போது இது வகை B மற்றும் வகை C க்கான தேசிய கட்டிடக் குறியீட்டில் உள்ள வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பு பரிந்துரைகள் ஆகும் அதேசமயம் A வகைக்கு IS 1905 க்கு திரும்பிச் செல்லுங்கள் மற்றும் குறைந்தபட்ச தேவை குறைந்தபட்ச எஃகு தேவை பரிந்துரைக்கப்படுகிறது எனவே திறப்பின் இருபுறமும் செங்குத்து எஃகுக்கு எஃகு வழங்கப்பட வேண்டிய முக்கியமான மண்டலங்களில் வலுவூட்டல் வழங்கப்பட வேண்டிய முக்கியமான மண்டலங்கள் உள்ளன உங்களிடம் திறப்புகள் இருக்கும்போது திறப்பின் பக்கங்களும் ஒரு முக்கியமான மண்டலமாகும் அதே போல் விளிம்புகள் ஒரு சுவரின் முனைகளிலும் எல்லை நிலைமைகளைக் கொண்டுள்ளன இது மீண்டும் ஒரு முக்கியமான இடம் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே அந்த முக்கியமான இடங்களில் செங்குத்து எஃகு வலுவூட்டல் வழங்கப்பட வேண்டும் மேலும் அந்த முக்கியமான இடங்களில் எவ்வளவு எஃகு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான குறைந்தபட்சத் தேவை உள்ளது அந்த பகுதிகளில் குறைந்தபட்சம் 100 mm2 இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இதேபோல் கிடைமட்ட எஃகு மீண்டும் முக்கியமான இடங்களில் பொதுவாக சுவர்கள் தரை அடுக்குகளுடன் தொடர்பு கொள்ளும் இடங்களில் வழங்கப்பட வேண்டும் எனவே சுவரின் மேல் மற்றும் கீழே நீங்கள் ஒரு பிணைப்பு கற்றை வலுவூட்டல் வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்ச தேவை ஆகும் எனவே உங்களிடம் லிண்டல் பேண்ட் மற்றும் ரூஃப் பேண்ட் அல்லது பிளின்த் பேண்ட் உள்ளது அங்கு எஃகு வலுவூட்டல் 100 மில்லிமீட்டர் சதுரத்தில் இருக்கும் இவற்றுக்கு இடையேயான இடைவெளி குறைந்தது 3 மீட்டர்கள் இருக்கும் எனவே நீங்கள் 100 மிமீ பிணைப்பு கற்றை வலுவூட்டலைக் கொடுத்தால் இடைவெளி சுமார் 3 மீட்டர் ஆகும் அதாவது உங்கள் விருப்பம் அல்லது உயரம் சுமார் 3 மீட்டர் என்றால் குறைந்தபட்சம் ஒரு ரூஃப் பேண்ட் மற்றும் ஒரு பிளின்த் பேண்ட் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆகும் நில அதிர்வு வடிவமைப்பைப் பொறுத்து நீங்கள் அதிகம் கொடுக்க அனுமதிக்கப்படுகிறீர்கள் பின்னர் இவை மற்ற முக்கியமான இடங்கள் சுவர்களின் விளிம்புகளின் விளிம்புகள் மற்றும் திறப்பின் விளிம்புகள் குறிப்பிட்ட தேவைகள் எவ்வளவு வரை கடைபிடிக்கப்பட வேண்டும் இந்த முக்கியமான இடங்களிலிருந்து எஃகு எவ்வளவு தூரத்தில் கொடுக்கிறீர்கள் எனவே குறியீடு உங்களுக்கு முழு வாய்மொழித் தேவைகளை வழங்குகிறது இது பல்வேறு வகையான சுவர்களுக்கான இந்த வரைபடத்தில் மீண்டும் இங்கே மீண்டும் உருவாக்கப்படுகிறது எனவே முதல் வகை A ஆனது விரிவான URM வெட்டு சுவர் என குறிப்பிடப்படுகிறது எனவே URM வெட்டு சுவர் IS 1905 வடிவமைப்பில் இருந்து வருகிறது ஆனால் இது தேசிய கட்டிடக் குறியீட்டின் தேவைகளின்படி விவரிக்கப்பட்டுள்ளது அது உங்கள் வகை A சுவர் பின்னர் குறைந்தபட்ச செங்குத்து எஃகு தேவை முந்தைய ஸ்லைடில் பார்த்தது மற்றும் அதிகபட்ச இடைவெளி முக்கிய இடங்களில் அவை சுவர்களின் மூலைகளிலும் திறப்புகளின் பக்கங்களிலும் 400 மில்லிமீட்டர்கள் மற்றும் சுவர்களின் முனைகளிலும் சுவரின் முனைகளிலிருந்து 200 மில்லிமீட்டர்கள் ஆகும் மீண்டும் கிடைமட்ட வலுவூட்டல் குறைந்தபட்சம் என்ன வழங்கப்பட வேண்டும் எந்த இடைவெளி மற்றும் திறப்புகளைப் பொறுத்தமட்டில் எஃகு வலுவூட்டல் முக்கியமான இடம் அல்லது திறப்பு முடிவடையும் இடத்தில் நிறுத்தப்படக்கூடாது ஆனால் கட்டுமானத்தில் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் 500 மில்லிமீட்டர் அல்லது 40 மடங்கு பட்டை விட்டம் திறப்பு மற்றும் கூரை அல்லது தரைக்கு அருகில் மீண்டும் ஒரு முக்கியமான இடமாகும் அங்கு தொடர்ச்சியான கிடைமட்ட எஃகு பிணைப்பு கற்றை வடிவிலோ அல்லது எஃகு வலுவூட்டல் வடிவிலோ வழங்கப்பட வேண்டும் அந்த இடத்தில் இயங்கும் எனவே இந்த விவரக்குறிப்புகளின் தொகுப்பு கடைபிடிக்கப்பட வேண்டும் மற்றும் 1905 இன் படி வடிவமைக்கப்பட்ட URM வெட்டு சுவருக்கு மேல் மற்றும் அதற்கு மேல் குறைந்தபட்ச வலுவூட்டல் தேவையாக வகைப்படுத்தப்படும் மற்ற இரண்டு பிரிவுகள் வகை B சுவர் மற்றும் வகை C சுவர் வகை B சுவரில் நீங்கள் தேசிய கட்டிடக் குறியீட்டின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கிறீர்கள் மற்றும் குறியீட்டின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் ஏற்கனவே வடிவமைத்துக்கொண்டிருக்கும் எஃகுக்கு மேலாக முன்பு கூறப்பட்ட குறைந்தபட்சத் தேவைகளுக்கு இணங்கியுள்ளீர்கள் என்பதை உறுதிசெய்கிறீர்கள் அதேசமயம் பிரத்யேகமாக வலுவூட்டப்பட்ட கட்டுமானச் சுவர்களில் C சுவர்களை நீங்கள் மீண்டும் தேசிய கட்டிடக் குறியீட்டின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கிறீர்கள் ஆனால் குறைந்தபட்சம் எஃகு தேவைப்படும் எனவே கிடைமட்ட மற்றும் செங்குத்து எஃகு வலுவூட்டலின் கூட்டுத்தொகையானது சுவரின் மொத்த குறுக்குவெட்டுப் பகுதியில் குறைந்தபட்சம் 0 2 சதவிகிதம் மற்றும் ஒவ்வொரு திசையிலும் குறைந்தபட்ச வலுவூட்டல் இருக்க வேண்டும் குறைந்தபட்ச கிடைமட்ட எஃகு மற்றும் குறைந்தபட்ச செங்குத்து எஃகு ஆகியவை மொத்த குறுக்குவெட்டு பகுதியில் தனித்தனியாக 0 07 சதவீதமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர் வெட்டு சுவர் கட்டுமானத்திற்கு வரும்போது வகை A மற்றும் வகை B சுவருக்கு நாம் பயன்படுத்தும் குறைந்தபட்ச தேவைகளை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய குறிப்பிட்ட சதவீதங்களின் அடிப்படையில் இது இருக்கும் மேலும் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வலுவூட்டலின் அதிகபட்ச இடைவெளி வெட்டு சுவர் நீளத்தில் மூன்றில் ஒரு பங்கு அல்லது வெட்டு சுவர் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அல்லது 3 மதிப்புகளில் 1 2 மீட்டர் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் எவ்வளவு கிடைமட்ட எஃகு வழங்குகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் மற்றும் நீங்கள் வழங்கும் செங்குத்து எஃகு பொதுவாக உங்கள் செங்குத்து எஃகு கிடைமட்ட எஃகுக்கு அதிகமாக இருக்கும் எனவே அறிமுக விரிவுரையில் நம் முந்தைய ஸ்லைடுகளில் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் 2 க்கு இடையிலான இந்த இணைப்பு அவசியம் செங்குத்து எஃகு கிடைமட்ட எஃகின் செயல்திறனை மேம்படுத்துகிறது எனவே நீங்கள் படுக்கை மூட்டு வலுவூட்டல் வெட்டு வலுவூட்டலாக செயல்படலாம் ஆனால் அவை கிடைமட்ட எஃகுக்கு நல்ல நங்கூரம் கொடுக்க செங்குத்து எஃகு வழங்கப்படும் ஒரு கட்டுமானத்தைப் போல பயனுள்ளதாக இருக்காது எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் இது முழுப் பரிந்துரைகளின் மேலோட்டத்தையும் நமக்கு வழங்குகிறது நிச்சயமாக நீங்கள் படிக்கக்கூடிய சில குறிப்புகள் உள்ளன ஆனால் நான் இன்று உங்களுடன் விவாதித்தவை இந்தப் பாடத்திட்டத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் மேலும் பிளேனில் உள்ள நெகிழ்வு வடிவமைப்பு P M இடைவினைகள் மற்றும் அடுத்த இரண்டு விரிவுரைகளில் சுவரின் வெட்டு வடிவமைப்பு மற்றும் பலவற்றைப் பார்க்கத் தொடங்குவோம்